வணக்கம் இந்த பாரசிட்டிக்அரே பாடத்திற்கு வரவேற்கிறோம் ஆண்டனா அரேயில் உள்ள எல்லா கூறுகளும் இயக்கப்படவில்லையெனில் அது பாரசிட்டிக் அரே எனப்படும் சீரான அரேயில் அனைத்துக்கூறுகளும் வெவ்வேறு கோணங்கள் மற்றும் வீச்சுக்கொண்டு இயக்கப்படும்நிலையில் கட்டமைக்கப்படுகிறது இப்பொழுது பாரசிட்டிக்அரேயில் அனைத்து கூறுகளுக்கு பதிலாக ஒரேஒரு கதிர்வீசி மட்டுமே உள்ளீடப்படுகிறது மேலும் நல்ல டைரக்டிவிடியை directivity பெற நாம் மேலும் சில பாரசிட்டிக் கதிர்வீசியை உபயோகிக்கலாம் இந்த கட்டமைப்பானது வேலை செய்யலாம் அல்லது செய்யாமலும்போகலாம் எனவேதான் சில ஆராய்ச்சியாளர்கள் எளிய முறையில் வேலை செய்யக்கூடிய அற்புதமான கட்டமைப்புகளை கண்டறிந்தனர் அதில் யாகி உதா கட்டமைப்பு என்பது புகழ்பெற்ற கட்டமைப்பாகும் யாகி உதா என்ற இரண்டு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள்இந்த பாரசிட்டிக் அரே கட்டமைப்பை உருவாக்கினார்கள் இந்த கட்டமைப்பானது எல்லா இடங்களிலும் உள்ள உயர் அதிர்வெண் அலைவரிசையில் பயன்படுகிறது உயர் அதிர்வெண் என்பது 3 லிருந்து 30 மெகா ஹெர்ட்ஸ் மிக அதிக அதிர்வெண் என்பது 30 லிருந்து 300 மெகா ஹெர்ட்ஸ் தீவிர உயர் அதிர்வெண் என்பது 300 லிருந்து 3000 மெகா ஹெர்ட்ஸ் வரையானது இந்த அலைவரிசைகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பயன்படுகிறது தொலைக்காட்சி ஒளிபரப்பில் இந்த ஆண்டனா மிகச்சிறந்த ஒன்றாகும் இது அதிக டைரக்டிவிட்டியை தருகிறது இதைப்புரிந்து கொள்வதற்காக நாம் இந்த அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இருமுனை ஆண்டனாவில் இது பாரசிட்டிக் இதை 1 எனக்கொள்வோம் இதற்கு நாம் எவ்விதஉள்ளீடும் கொண்டுஇயக்கவில்லை 2 ஆம் பகுதியானது உள்ளீடு கொண்டுஇயக்கப்படுகிறது இந்த இரண்டு பகுதிக்குமிடையேயான இடைவெளி d என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே இது இரு கூறுகள் கொண்ட அரேயாகும் அரே அச்சு axis என்பது என்ன அது இரு கூறுகளுக்கு இடையேயான நேர் அச்சு axis ஆகும் இந்த 1 ஆம் பகுதியானது ரெஃபரென்ஸ்பகுதியாகவும் மற்றும் இந்தகோணம் சை கோணம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த இரு பகுதிகள் கொண்ட கட்டமைப்பை நாம் இருபோர்ட் கொண்ட நெட்வொர்க்காக எடுத்து கொள்ளலாம் இது போர்ட் 1 மற்றும் இது போர்ட் 2 ஆகும் இப்பொழுது போர்ட்1 ஆனது மின்னோட்டம் கொண்டு இயக்கப்படுகிறது போர்ட் 1 ஆனது கதிர்வீசி மற்றும் கடத்தியாக செயல்படுகிறது போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 ம் அருகில் உள்ளதால் போர்ட் 2வில் உள்ள மொத்த கதிர்வீச்சானது போர்ட் 1 ல் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது ஏனெனில் போர்ட் 1 மற்றும் போர்ட்2 ஆகிய இரண்டும் மீச்சுவல் இணைப்பில் உள்ளது எனவே நாம் போர்ட் 1 மற்றும் போர்ட்2ன் மின்னழுத்தத்தை பின்வரும்சமன்பாடுகள் மூலமாக எழுதலாம் அதாவது நாம் V1 மின்னழுத்தம்V2 மின்னழுத்தம் ஆகியவற்றை பின்வருமாறு எழுதலாம் V1I1Z11Z12I2 V2I1Z21Z22I2 பகுதி1னானது இயக்கப்படவில்லை எனவே மின்னழுத்தம்V1னானது 0 எனக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த இரண்டு சமன்பாடுகளை தீர்க்க முற்படுகையில் I1மற்றும் I2 ஆகியவற்றின் மின்னோட்டம் பின்வருமாறு எழுதலாம் I1 Z12 V2Z11 Z22 Z122 I2 Z11V2Z11 Z22 Z122 எனவே இந்த இரு பகுதிகளிலும் கதிர்வீச்சு உள்ளது பகுதி 1 னானது இயக்கப்படவில்லை என்றாலும் பகுதி1 பகுதி2 மீச்சுவல்இணைப்பில் உள்ளது இந்த மீச்சுவல் இம்பீடன்ஸ் ஆனது Z21 மற்றும் Z12 முன்பு இதனை நாம் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் செயல்முறையில் நாம் கருத்தில் கொள்ளவேண்டும் எனவே I1மற்றும் I2 மின்னோட்டம் உள்ளது இப்பொழுது இந்த இரண்டு பகுதிகளும் கதிர்வீச்சை வெளியிடுகிறது எனவே தொலைதூரபுலமானது இந்த இரண்டையும் உள்ளடக்கியது இந்த மின்னோட்டம் I1 மற்றும் மின்னோட்டம் I2 இருந்து நாம் பின்வருமாறு எழுதலாம் I1 I2 Z12 Z11 இந்த இரண்டு இம்பீடன்சும் காம்ப்ளக்ஸ் இம்பிடன்ஸ் ஆகும்

இதை நாம் Z12Z11ejαd என எழுதலாம் பொதுவாக இரு பகுதிகளும் மீச்சுவல் இணைப்பில்உள்ளதால் அதனைநாம் ஆல்ஃபா α மற்றும் d கொண்டு எழுதலாம் ஆல்ஃபாαd என்பது பேஸ் விகிதம் ஆகும் இப்பொழுது ஃபீல்ட் அரே வரிசையை பின்வருமாறு எழுதலாம் f1 Z12Z11ejαd jk0d cosφ ஏனெனில் இரு பகுதிகளுக்குமிடையே இடைவெளி உள்ளது இதுவே இரு கூறுகள் கொண்ட ஆரே ஆண்டனாவின் அரே வரிசை ஆகும் இப்பொழுது நாம் இந்த திசையில் அதிகபட்ச கதிர்வீச்சை பெறவேண்டுமெனில் கோணமானது 0 எனஇருத்தல் வேண்டும் அலையானது இங்கிருந்துவருகிறது இந்த திசையில் அதிகபட்ச கதிர்வீச்சை 0 என்ற நிலையில் பெறலாம் இப்பொழுது நமக்குதேவை என்ன அதாவது இந்த பகுதியின் αd k0d என்பது என்ன இதுஎன்பதற்குசமமானது எனவே இதை நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் αd k0d இதிலிருந்து நாம் d யை பெறலாம் dk0d இந்த மேற்கண்ட dயிற்கு நாம் அதிகபட்ச கதிர்வீச்சை பெறலாம் மேலும் நாம் ஆண்டனா பகுதி 2ல் அதிகபட்ச கதிர்வீச்சையும் அதன் எதிர்திசையில் உள்ள பகுதி 1ல் ஜீரோ கதிர்வீசையும் பெறலாம் எதிர்திசையில் எப்பொழுதும் நாம் ஜீரோ கதிர்வீச்சை தான் பெறவேண்டும் இந்த எதிர்திசையில் கதிர்வீச்சை குறைப்பதற்கு ஆனது திசையில் இருத்தல்வேண்டும் இதை நாம் பெறுவதற்கான நிபந்தனை என்னவெனில் அது αd k0d 0 or 2 மற்றும் Z12Z111 ஆகும் இந்த இரு நிபந்தனைகளையும் ஒருசேர காணுதல் வேண்டும் ஆனால் இரண்டாவது நிபந்தனையானது இயலாத ஒன்று ஏனெனில் செல்ப்இம்பீடன்சை ஒப்பிடுகையில் மியூச்சுவல் இம்பீடன்ஸ் மிக மிககுறைவு ஆகும் ஆகையால் நாம் இரண்டாவது நிபந்தனையை நிறைவேற்ற இயலாது ஆதலால் பின்புற திசையில் நாம் சிறிது குறைவான கதிர்வீச்சை பெறுகிறோம் அதாவது பின்புற திசை கதிர்வீச்சை பூஜ்யமாக்க இயலாது இதை ஐடியல் என கொள்ளலாம் ஐடியல் யாகி உதா ஆண்டனாவில் அவர்கள் சில பரிசோதனைகள் மூலமாக d 2 மற்றும் Z12Z111 என எடுத்துக்கொண்டனர் ஆனால் இது பொருந்தாது எனவே நாம் இப்பொழுது d04 எடுத்துக்கொண்டால் Z12 மிக மிக சிறிய மதிப்புகொண்டது இது சிறியது என்பதால் பரசிட்டிக் ரிப்ளெக்டர் மின்னோட்டம்ஆனது மிகக் குறைவானது எனவே d யானது 04க்கும் குறைவான மதிப்பில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது நாம் கட்டமைப்பின் அளவீடுகள் என்ன என காணவேண்டும் அவைகள் d மற்றும் டைபோலின் நீளம் ஆகியவையாகும் இதன் மூலம் இந்த இரு உறுப்புகள் கொண்டஅரேயின் டைரக்டிவிடி என்பது 3 என பெறலாம் பரசிட்டிக் உறுப்பின் நீளம் ரெசோனன்ட் நீளத்தை விட குறைவு அதாவது l1 எல்1னானது 02 விட குறைவு எனவே இது டைரக்டராக செயல்படுகிறது மற்றும் அதிகபட்ச மாற்றம் என்பது இந்த டைரக்டரில் தான் ஏற்படுகிறது இந்தப்படத்தில் இது இயக்க உறுப்பு பகுதியாகும் இது கதிர்வீச்சின் பெரும்பகுதி பின்புற பகுதியில் கதிர்வீச்சு தேவையில்லாதது ஆகும் எனவே இது பரசிட்டிக் கூறுகளின் பகுதியாகும் முன்பகுதியில் உள்ள மிகச்சிறிய நீளம் கொண்ட இப்பகுதிகூறுகள் 02வை விட சிறியதானதாகையால்கதிர்வீச்சை மேம்படுத்துகிறது முன்பகுதியில் உள்ள இவைகள் அனைத்தும் டைரக்டர்ஸ் எனஅழைக்கப்படுகிறது இது நீளமானதாகவும் மற்றும் வெவ்வேறு அளவுகளிலும் அமைக்கலாம் பின் பகுதியில் உள்ள டைபோல் ஆனது 02நீளம் கொண்டது இது ரிப்லக்ட்டர்ஸ் என அழைக்கப்படுகிறது இந்த ரெப்லெக்டர் பின்புறபகுதியில் கதிர்வீச்சை குறைக்கின்றது மற்றும் முன்பகுதியில் உள்ள டைரக்டர்ஸ் கதிர்வீச்சை மேம்படுத்துகிறது பொதுவாக ரெப்லெக்டர் 1 வது டைபோல் 0 வாவது டைரக்டர்ஸ் 1 வது 2வது என்ற வரிசைநிலையில் இருக்கும் பொதுவாக n எண்ணிக்கை கொண்ட டைரக்டர்ஸ் உள்ளது எனில் அதனை நாம் N1 என கொண்ட போர்ட் ஆக கொள்ளலாம் ஆதலால் இதை நாம் N போர்ட் கொண்ட Z அணிநிரலாக எழுதலாம் இதனைபின்வரும் சமன்பாடுகள் வாயிலாக எழுதலாம் 0Z 1 1 I 1Z 1 0 I0Z 1 1 I1 Z 1N IN V0Z0 1 I 1Z0 0 I0Z0 1 I1 0ZN 1 I 1ZN 0 I0ZN 1 I1 ZNN IN எனவே இந்த கட்டமைப்பானது இடைவெளி di மற்றும் நீளம் li மின்னோட்டம் I முறையான கோணம் கொண்டு கதிர்வீச்சின் முன்னோக்கிய திசையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த அளவீடுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதால் இதற்கு தீர்வு காண்பது சற்றே கடினமான செயலாகும் ஆனால் சில வல்லுநர்கள் அனுபவம் வாய்ந்த முறையான கணிப்பொறி நிரல்களைக் கொண்டு தீர்வு கண்டுள்ளனர் இப்பொழுது நமக்கு சிக்கல் என்னவெனில் இந்த டைபோல்களின் முனையிலிருந்து காணும்பொழுது இந்த பரசிட்டிக் அரேயின் கதிர்வீச்சின் தடையானது மிகவும்குறைவு அதாவது இது 73 ohm மதிப்பில் இல்லை ஏனென்றால் ஆற்றலின் சில பகுதி கதிர்வீச்சாக மாற்றப்படவில்லை அந்த ஆற்றல் டைரக்டர்ஸ் மற்றும் ரெப்லெக்டரால் தடுக்கப்படுகிறது இரு பகுதிகளுக்கு இடையேயான இடைவெளி 0 10 எனில் கதிர்வீச்சுதடையின் குறைப்பு அளவானது 0 15 காரணிகள் எனவே கதிர்வீச்சு தடையென்பது 15 விழுக்காடுகள் குறைகிறது மேலும் இடைவெளி 0 5 0 எனில் 30 விழுக்காடுகள் குறைகிறது பொதுவாக டைபோல் கதிர்வீச்சு தடையானது 20 ohm அளவில் மிகக் குறைவாக உள்ளது மற்றொரு சிக்கல் என்னவென்றால் குழுவான அதிர்வெண் செயல்பாட்டில் உள்ளது பொதுவாக குழுவான செயல்பாடு 2 இருந்து மூன்று விழுக்காடு மேல் இருத்தல் கூடாது ஏனெனில் அதற்கு முக்கியமான ட்யூனிங் பரசிட்டிக் கூறுகளில் தேவைப்படுகிறது பொதுவாக கட்டமைப்பில் டிரிவன் டைபோல் நீளம் 0 45 விலிருந்து 0 49 0 டைரக்டர்கள் நீளம் 0 4 0 விலிருந்து 0 45 0 ஆக இருக்கும் அதாவது இதன் நீளம் 0 50 வைவிட குறைவானது மேலும் ரிப்ளெக்டர் நீளம் 0 5 0 விட அதிகமாக இருக்கும் இதன் மூலம் நாம் யாகி அரேயில் சுலபமாக ரிப்ளெக்டர் டைரக்டர்கள் பகுதிகளை அடையாளம் காணலாம் ரிப்ளெக்டர் அதிக நீளம் கொண்டது டிரிவேன் டைபோல் உள்ளீடுடன் இணைத்துக்கொண்டது மற்றவைகள் டைரக்டர்கள் இதன் மூலம் எந்த திசையில் கதிர்வீச்சு ஏற்படுகிறது எனஅறியலாம் கதிர்வீச்சு டைரக்டர்கள் திசையிலும் கதிர்வீச்சு ஜீரோவானது ரிப்ளெக்டர் திசையிலும் ஏற்படுகிறது பொதுவாக டைரக்டர்ஸ் இடைவெளியானது 0 3 இருந்து 0 4 0வரை ஆகும் ரிப்ளெக்டர் இடைவெளி 0 250 ஆகவும் இருக்கும் டைரக்டர் நீளம் மற்றும் அதன் விட்டம் ஆனது ஒரேஅளவாக இருக்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு வடிவமைப்பாளரும் வெவ்வேறு அளவுகளை பயன்படுத்துகின்றனர் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிப்ளெக்டர்கள் கதிர்வீச்சின் குணாதிசயத்தை மாற்றுவதில்லை எனவே ஒரே ஒரு ரிப்ளெக்டர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால்அதிகமான டைரக்டர்ஸ்களை பயன்படுத்தினால் கதிர்வீச்சின் தரத்தை மேலும் மேம்படுத்த இயலும் அதுவும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அதற்குமேல் பயன்படுத்தினாலும் தூண்டப்படும் மின்னோட்டம் மிக மிக குறைவாகவே இருப்பதினால் அதன் பங்களிப்பு கதிர்வீச்சில் மிக மிகக் குறைவே பொதுவாக வடிவமைப்பாளர் 6 முதல் 12 வரையான டைரக்டர்ஸ்களைபயன்படுத்துவர் எனவே நீளமானது 6 0 கெயின் 5 முதல் 9 வரையிலும் ஒரு அலை நீளத்துக்கு இருக்கும் எனவே கெயின் 30 இருந்து 54 வரையும் அல்லது 14 8 முதல் 17 3 டெசிபல் வரை இருக்கும் அதனால்தான் பல தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் ஒற்றை டைபோலில் சமிக்கைகள் பெற இயலாது ஆனால் கெயின் அதிகப்படுத்தும் போது நாம் சமிக்கைகள் பெறலாம் யாகி உதா ஆண்டனாவின் முக்கியமான பண்பு என்பது முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய திசையில் கெயின் அளவு பின்னோக்கிய திசையில் எவ்வளவு குறைக்க இயலும் அதன் உள்ளீடு இம்பெடன்ஸ்input impedance அலைவரிசை முன்பின் விகிதாச்சாரம் மற்றும் மைனர் லுஃப் போன்றவற்றை கணக்கிடலாம் இது அனுபவம் கொண்ட வடிவமைப்பிற்கு ஒருசிறந்த எடுத்துக்காட்டாகும் இறுதியாக நாம் மற்றொரு அரே ஆண்டனாவான லாக் பீரியாடிக் பற்றி காணலாம் இது ஒரு சுவாரசியமான அரே அமைப்பு ஆகும் இது முன்பெல்லாம் பிராட்பேண்ட் என அழைக்கப்பட்டது இப்பொழுது அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை பிராட்பேண்ட் ஆண்டனா என்பது நாம் பல்ஸ் சமிக்கைகளை அதன் வழியே அனுப்ப இயலும் மேலும் குறைவான குறுகிய அலைவரிசை சமிக்கைகள் மற்றும் அதிகபட்ச குறுகிய அலைவரிசை கொண்ட சமிக்கைகளை இதன் வழியே அனுப்ப இயலும் எனவேதான் இது பிராட்பேண்ட் ஆண்டனா என அழைக்கப்படுகிறது ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால் பல குறுகிய அலைக்கற்றை சமிக்கைகளை நாம் அனுப்பும் பொழுது இயற்கையாகவே அவை பரவக்கூடியநிலை கொண்டவை நாம் பல்ஸ் சமிக்கைகள் அனுப்பும் பொழுது அவை ஒரே நேரத்தில் அனைத்து அதிர்வெண் சமிக்கைகளையும் அனுப்ப வேண்டும் ஆனால் அவ்வாறு அனுப்ப இயலாது இந்த பரவல் நிலையில் நாம் பல்ஸ் சமிக்கைகளை அனுப்ப முற்படுகையில் குறுகிய அலைக்கற்றை சமிக்கையை அதிக அலைவரிசை கொண்டதின் வழியே அனுப்ப இயலும் எனவே இதனை பிராட்பேண்ட் அலை என அழைக்கிறோம் இது 31 விகிதாச்சார அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது உயர்நிலை அதிர்வெண் மற்றும் கீழ்நிலை அதிர்வெண் விகிதாச்சாரம் 3 இதன் கருத்தாக்கம் என்ன இதைப்பற்றி இப்பொழுது காணலாம் பேராசிரியர் ராம்சே ஒருஆய்வு மேற்கொண்டார் அவரின் கூற்றுப்படி இந்த வடிவமைப்பு அவ்வப்போது அதன் அதிர்வெண் மாற்றத்திற்கு தகுந்தார்போல் அதுவே மாற்றியமைத்துக் கொள்ளும் அவர் இப்படத்தில் இதை ஆல்ஃபா கோணம் என்று வரையறுத்துக் கொண்டார் இது அலைநீளம் 1ல் சிறப்பாக செயல்படும் மேலும் அது மற்றொரு அலைநீளம் 2வில் சிறப்பாக செயல்பட அதை 12விகிதாச்சாரம் என மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு ஆண்டனாவானது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் செயல்படுகிறதுஎன கொள்வோம் உதாரணமாக அதன் அலை நீளம் 3m இப்பொழுது அதே ஆண்டனாவை அலைநீளம் 2 m நீளத்தில் செயல்பட வேண்டும் எனில் அதன் விகிதாச்சாரம் ⅔ என இருத்தல் வேண்டும் இங்கே நாம் இப்படத்தில் உள்ளதுபோல் எடுத்துக்கொள்வோம் அதன் உச்சத்தில் இரு பகுதிகளுக்கு இடையேயான கோணம் ஆல்பா எனக் கொள்வோம் மேலும் இங்கே இப்புதிய பகுதியை எடுத்துக்கொள்வோம் அதை n1 எனவும் அடுத்து உள்ளது n எனவும் கொள்வோம் அடுத்தடுத்து அதனை n 1 n 2 என கொள்ளலாம் மேலும் n பகுதியின் நீளம் ln எனவும் அதற்கு அடுத்துள்ள n 1னின் நீளம் ln 1 கொள்ளலாம் ரெஃபரென்ஸ் முனையிலிருந்து இவைகள்முறையே xn1 xn xn 1தொலைவில் நிறுவப்படுகிறது இதேபோன்றுஇரு பகுதிகளுக்கு இடையேயான இடைவெளி dn dn 1 dn 2 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது டைபோல் ஆண்டனா அளவுருக்கள் முறையே அதன் நீளம் விட்டம் உச்சத்தில் இருந்து தொலைவு இரு பகுதிகளுக்கு இடையேயான இடைவெளி ஆகியவற்றைஒரு பொதுவான முறையில் குறிப்பிடலாம் இதனை நாம் பின்வருமாறு வரையறுக்கலாம் Xn1XnLn1Lndn1dnan1an இப்பொழுது இந்த அரேயானது வரையறுக்கப்படுகிறது மேலும் இந்த அரேயானது dn2ln என இந்த 3 காரணிகள் கொண்டும் வரையறுக்கலாம் dn2ln எனக்கொள்ளபடுகிறது இதிலிருந்து ஏதேனும் 2 அளவீடுகள் கொண்டு நாம் அரேயை தீர்மானிக்க முடியும் மேற்கொண்ட அனைத்து அளவுகளையும் ஆல் பெருகிட n பகுதி n1 ஆக மாற்றப்படுகிறது எனவேதான் இந்த அரே ஒரே விதமான கதிர்வீச்சு அளவினை எல்லா அதிர்வெண்களுக்கும் அளிக்கிறது அதன் அதிர்வெண்கள் t கொண்டு தொடர்புபடுத்தப்படுகிறது இதை பின்வருமாறு எழுதலாம் f2f1 f32f1 f43f1 அதாவது lnf2f1 lnf3f12ln lnf4f13ln இந்த ஆனது லாக் பீரியட் என அழைக்கப்படுகிறது அரேயிலிருந்து கதிர்வீச்சை பெற வேண்டுமெனில் அது டிரான்ஸ்மிஷன் லைனிங் உள்ளீடு செய்ய வேண்டும் இந்த டிரான்ஸ்மிஷன்லைனில் ஒரு முனையானது n1 உடனும் மற்றொன்றை n 1 உடனும் இணைக்க வேண்டும் இந்த இரு பகுதிகளுக்கு இடையேயான கோணஇடைவெளி 180 கோணம் இவ்வாறாக டிரான்ஸ்மிஷன்லைனில் ஒரு முனையானது ஒரு பகுதியில் இணைக்கப்பெற்று அது ஒன்று விட்டு ஒன்று உள்ள பகுதியுடன் இணைக்கப்படுகிறது டிரான்ஸ்மிஷன்லைனின் முதல் மற்றும் இரண்டாவது முனை அடுத்தடுத்த பகுதியினுடன் இணைக்கப்படுகிறது ஒவ்வொன்றுக்கும் இடையேயானா கோண இடைவெளி 180 ஆகும் மேலும் குறிப்பிட்ட அதிர்வெண்ணின் அலைநீளம் 2அருகிலுள்ள எலிமெண்ட்டில் மட்டுமே மின்னோட்டம் இருக்கும் ஏனெனில் குறிப்பிட்ட எலிமெண்ட் மட்டுமே ரெசோனன்ட் நிலையில் இருக்கும் மற்றவைகள் அதிக இம்பீடன்ஸ் கொண்டவையாக இருப்பதால் அவைகளில் மின்னோட்டம் அதிக அளவில் இருப்பதில்லை எனவேதான் இந்த அமைப்பை முடிவில்லா அமைப்பாக பயன்படுத்தலாம் கீழ்நிலை மற்றும் உயர்நிலை அதிர்வெண் மதிப்பு கொண்டு நாம் இந்த அமைப்பை குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட அமைப்பாக மாற்றிக்கொள்ளலாம் உயர் அதிர்வெண் மதிப்பிற்கு இரண்டு அல்லது 3 கூறுகள் கொண்டு இடதுபுறமும் அதேபோல் குறைந்த அதிர்வெண் மதிப்பிற்கு வலதுபுறம் 2 அல்லது 3 கூறுகளைக் கொண்டு கட்டமைக்கலாம் இந்த இடைப்பட்ட அதிர்வெண்ணில் ஆண்டனா கதிர்வீச்சை வெளியிடும் இதன் மதிப்பானது பொதுவாக 0 96 இருந்து 0 8 வரை பயன்படுத்தலாம் முதலாவது 12 db இரண்டாவது 8db செயல்படும் மேலும் வானது 0 18 இருந்து 0 14 வரை பயன்படுத்தலாம் இந்த கட்டமைப்பை மற்றும் அதிர்வெண் கொண்டு அமைக்கலாம் அதாவது nf லிருந்து nm f வரை கொண்டு கணக்கிடலாம் இது குறைந்த மற்றும் அதிகபட்ச அதிர்வெண் அளவீடு ஆகும் இதன் விகிதாசாரம் nm fnf ஆகும் இதிலிருந்து m 3 ஆகும் இந்த லாக் பீரியாடிக் அமைப்பானது சுவாரசியமான பகுதியாகும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கார்னு ஸ்பைரல்கூட லாக் பீரியாடிக் அமைப்பில் உள்ளது ஆகும் சம கோணங்கள்கொண்ட சுருள் ஆண்டனா spiral antenna வட்டவடிவ ஆண்டனா ஆகியவைகள் இதே கோட்பாட்டில்தான் வேலை செய்கிறது இதில் நீளத்திற்கு பதிலாக கோணஅளவு பயன்படுத்தப்படுகிறது இதுவரை நாம் எவ்வாறு பிராட்பேண்ட் ஆண்டனாவை பரவல் முறைப்படி உருவாக்கலாம் என அறிந்து கொண்டோம் பிற்பாடு நாம் இந்த நூற்றாண்டின் முதல் நவீனமான இம்பல்ஸ் கதிர்வீச்சு ஆண்டனாவை அறிந்து கொள்ளலாம் இதனை டி கிரி மற்றும் கார்ல்பௌம் அவர்கள் 2005ஆம் ஆண்டு கண்டுபிடித்தனர் ஆண்டனா வரலாற்றில் அவர்கள்வியக்கத்தக்க பங்களிப்பை செய்தனர் இது பரவல் அல்லாத முறையில் செயல்படும் மேலும் பரவல் முறையில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யும் பரவல் அல்லாத பிராட்பேண்ட் முறையில் நாம் நேரடியாக பல்ஸ் சமிக்கைகளை அனுப்ப இயலும் ஆனால் பிராட்பேண்ட்டில் அனுப்ப இயலாது ஆனால் பலதரப்பட்ட குறுகிய அதிர்வெண் சமிக்கைகள் மற்றும் அதிக அதிர்வெண் குழு சமிக்கைகள் அனுப்ப இயலும்